மாணவர்களை வரவேற்கிறோம் நாம் ரிஸீவபல்ஸ் ஐ தீர்மானிப்பது பற்றி உங்களுடன் பேசினேன் எனவே ஒரு விஷயம் என்னவென்றால் கடன் ஸ்கோரைச் செயல்படுத்துவது மற்றும் அதற்குப் பிறகு கடன் வாங்கியவர் அல்லது வாடிக்கையாளர் அல்லது விநியோக சேனலின் ஏதேனும் ஒரு உறுப்பினர் விரும்பிய ஸ்கோர் 4 5 ஐக் கடந்தால் என்னவாகும் என்று விவாதிக்கலாம் அவ்வாறான நிலையில் அவருக்கு கடன் வரம்பு என்னவாக இருக்க வேண்டும் கடன் வரம்பு எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி இப்போது எழுகிறது கடன் வரம்பைத் தீர்மானிப்பதில் கடன்வரம்பு எத்தனை நாட்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதில் சிக்கல் உள்ளது மற்றும் இரண்டாவது விஷயம் ஆர்டர் அளவு என்பது என்னவாக இருக்க வேண்டும் எந்த ஆர்டர் அளவு வரை நாம் அவருடைய கோரிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் பிறகு அவர் சந்தையில் உற்பத்தியை விற்று ஆர்டரின் விற்பனை வருமானத்தை நிறுவனத்திற்குத் திருப்பித் தரவும் மற்றும் நாம் இரண்டாவது ஆர்டர்

அவை ஒன்றுக்கொன்று சார்ந்தவை அவைகள் சார்பற்றவை ஒன்றுக்கொன்று சார்ந்தவை கொன்று தொடர்புடையவை இன்ஃபர்மேஷன் கிரெடிட் லிமிட் என்றால் நாம் கடன்பெற்றோரின் திருப்பிச் செலுத்தும் திறனைப் பற்றி தீர்மானிக்கும்போது அல்லது காரணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு நாம் ஸ்கோரைக் கணக்கிட முடியும் ஒருவர் ஸ்கோரைக் கடக்கிறார் என்றால்அவருடைய நிதி நிலையை நாம் பார்க்க வேண்டும் ஸ்கோர்ன் கீழ் இருந்தால் நாம் ஏற்கனவே நிதி நிலையைப் பார்த்துவிட்டோம் நிதி நிலை நன்றாக உள்ளது ஆனால் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான காரணி வாங்குபவரின் லிக்விடிடி நிலை மற்றும் சிறந்த நிதி செயல்திறன் போன்றவற்றால் சந்தையில் அதிக விற்பனை செய்யப்படும் அவர் அதிக விற்பனை செய்வதால் அவருக்கு அதிக லாபம் கிடைக்கும் அவரின் ஒட்டுமொத்த செயல்திறன் சந்தையில் சிறந்ததாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் சிறந்த செயல்திறன் கொண்ட வாங்குபவர்கள் கூட சந்தையில் உள்ள நொடித்துப்போன சூழ்நிலையில் சிக்கிக்கொள்கிறார்கள் ஏனெனில் பணப்புழக்கம் இல்லாமை ஏனென்றால் அவர் உரிய தேதியில் பணம் செலுத்த வேண்டும் மற்றும் வணிக உலகில் ஒரு விதி என்னவென்றால் X 30 நாட்களுக்குப் பிறகு Y க்கு பணம் செலுத்த வேண்டும் Y உற்பத்தியாளர் மற்றும் கிரெடிட் காலம் 30 நாட்கள் நீட்டிப்பதன் மூலம் X 30 நாட்களுக்குப் பிறகு வாங்குபவருக்கு பணம் செலுத்த வேண்டும் ஏனெனில் கடன் காலம் 30 நாட்கள் எனவே எப்போதும் அவர் மேற்கோள் காட்டி X அவருக்கு பணம் செலுத்துவதே சிறந்தது என்று அவர் கோருகிறார் இதன் மூலம் அவர் 29 ஆம் தேதி மாலை பணம் செலுத்தலாம் அல்லது 29 வது நாளாக இருக்கலாம் 29 வது நாள் மாலை அல்லது 31 வது நாளுக்கு ஒத்திவைப்பதை விட ஒரு நாள் முன்பு பணம் செலுத்துவது நல்லது வாங்குபவருக்கு அல்லது அல்லது X ஆக இருக்கலாம் இந்த விஷயத்தில் அவர் ஒரு நாள் மட்டுமே பணம் செலுத்துவதை தாமதப்படுத்துகிறார் ஒரு நாள் என்பதுஎப்படி நான் இன்று பணம் செலுத்த முடியும் நாளை பணம் செலுத்த முடியும் அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஆனால் இது வணிக உலகில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் Xக்கான இந்த கட்டணத்தை Y நான் பெற்றுள்ளேன் மற்றும் எனது சப்ளையருக்கு பணம் செலுத்துவேன் எனவே மூலப்பொருள் மற்றும் பிற உள்ளீடுகளின் சப்ளை தொடர்ச்சியாக உள்ளது மற்றும் உற்பத்தி செயல்பாட்டில் எந்த தடையும் இல்லை எனவே இந்த வழக்கில் வரி வாங்குபவர் உருவாக்கிய சிக்கலின் காரணமாக நிதி சப்ளையர்ஐ அடையமுடியவில்லை எனவே இது மொத்த ஒத்துழைப்பைத் தொந்தரவு செய்கிறது ஒன்று மற்றொன்றைப் பொறுத்தது உள்ளது மற்றொன்று சேனலைப் பொறுத்தது ஒரு சேனல் இருந்தால் நன்றாக வேலை செய்யாது மற்ற எல்லா சேனல்களும் தொந்தரவு பெறுகின்றன எனவே நிதி ஒழுக்கம் உள்ளது இது உற்பத்தி உலகிலோ அல்லது வணிக உலகிலோ எப்போதும் தேவையானது எப்போதும் உரிய தேதியில் பணம் செலுத்த வேண்டும் என்பதைக் கொண்டிருக்கும் எனவே நாம் ஸ்கோர் கணக்கிடும்போது நிதி நிலை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஆனால் அவர் போதுமான லிக்விடிடி ஐ கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதைப் பற்றி சிந்திக்கவில்லை CC வரம்பை வங்கிகள் தீர்மானிக்கும் போது அவை சில லிக்விடிடி விகிதங்கள் வங்கியால் உருவாக்கப்படுகின்றன அந்த வழக்கில் தற்போதைய விகிதம் வங்கிகளுக்கும் மிக முக்கியமான விகிதம் ஏனென்றால் அவர்கள் எந்தவிதமான பிணையுமின்றி எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் நிதிகளை வழங்குகிறார்கள் வங்கியிடம் கடன் வாங்குபவர் எப்போது செலுத்தப்பட வேண்டும் என்பதை வங்கிகள் உறுதிப்படுத்த விரும்புகின்றன கடன் வாங்குபவருக்கு போதுமான லிக்விடிடி செயல்திறனைப் பற்றியது அவர் நிதி ரீதியாக மிகவும் நல்லவர் ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் அவரது லிக்விடிடி விகிதங்களைச் செயல்படுத்த தற்போதைய விகிதம் என்ன என்பதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் அவருடைய பண விகிதம் என்ன ஆகவே அது கொடுக்கப்பட்ட கட்டைவிரல் விதிகளுக்கு உட்பட்டது எடுத்துக்காட்டாக தற்போதைய விகிதம் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களாக இருக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர் கோருகிறார் மொத்த கரண்ட் அசட் இம் பணமாக மாற்றப்படமாட்டாது என்று இது பொருள்படும் அவர் நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதி வைத்திருப்பார் எனவே அவர் நமது கட்டணத்தைச் செலுத்த முடியும் அதன் அடிப்படையில் அல்லது இதேபோல் நீங்கள் விரைவான விகிதம் மற்றும் பண விகிதம் பற்றி பேசுகிறீர்கள் எனவே இதேபோல் இந்த தகவல் வரம்பின் அடிப்படையில் நாம் முடிவெடுப்போம் சில நிறுவனம் சில கடன் வாங்குபவராக இருந்தால் சில சேனல் உறுப்பினர் விநியோக சேனல் உறுப்பினர் ஒரு நல்ல பணப்புழக்கத்தைக் கொண்டிருக்கிறார் மேலும் நல்ல ஒட்டுமொத்த நிதி நிலையும் நல்ல லிக்விடிடி நிலையும் இருப்பது நல்லது அவர் உற்பத்தியாளர்களிடமிருந்து கிடைக்கும் பொருட்களை மட்டுமே சார்ந்து இல்லை ஆனால் அவர் தனது சொந்த நிதிகளையும் இந்த செயல்பாட்டில் முதலீடு செய்கிறார் பின்னர் எந்த பிரச்சனையும் இல்லை பிறகு ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷன் நன்றாக இல்லையெனில் வரம்புக்குட்பட்ட தகவலை வரையறுக்கும்போது நாம் சிந்திக்க வேண்டியிருக்கும் இரண்டாவது ரிஸ்க் கிரடிட் லிமிட் இருப்பதைக் கண்டோம் அவரிடம் போதுமான நிதி உள்ளது மேலும் அவர் நிறுவனத்திற்கு உரிய தேதியில் பணம் செலுத்த முடியும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த தகவல் வரம்பு ஒரு குறிப்பிட்ட அளவில் அல்லது கொடுக்கப்பட்ட அளவில் தீர்மானிக்கப்பட்டது உதாரணமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சில்லறை விற்பனையாளருக்கு 10 கலர் T களை வழங்குவதாக இருக்கும் அல்லது ஒரு சில்லறை விற்பனையாளருக்கு 50 கலர் T களாக இருக்கலாம் இது ஒரு பொதுவான அளவு ஒருவேளை அவர் சாம்சங் நிறுவனத்தில் இருந்து50 கலர் T களை 30 நாட்கள் அல்லது 45 நாட்களுக்கு கடனுக்கு வாங்குகிறார் என்றால் அவருக்கு அந்த 50 கலர் T க்களை சந்தையில் விற்பனை செய்யும் திறன் மற்றும் உடனடியாக 45 நாட்கள் அல்லது 46 ஆவது நாள் காலையில் சாம்சங் நிறுவனத்திற்கு பணம் செலுத்தலாம் எனவே அந்த தகவல் நன்றாக உள்ளது இது லிக்விடிடி மற்றும் நிதி செயல்திறன் மற்றும் நிறுவனம் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் வரம்பு தீர்மானிக்கப்படுகிறது ஆர்டர் அளவு அதிகரித்தால் ஒரு நிறுவனம் அவர் மிகச் சிறப்பாக செயல்படுவதாகக் கூறினால் சந்தை கடன் வரம்பில் 50 கலர் டி களிலிருந்து 100 கலர் டிவியாக தனது சிறந்த விநியோகஸ்தர் சிறந்தவர் எனவே இப்போது என்ன நடக்கும் என்பது ஆபத்து கடன் வரம்பு என்று அழைக்கப்படுகிறது இப்போது உற்பத்தியாளரே ஒரு பெரிய ஆபத்தை எடுத்து வருகிறார் அவை ஆர்டர் அளவை அதிகரித்துள்ளன அதாவது கடன் வாங்குபவரும் ஆர்டரை வைப்பார் மேலும் நிறுவனம் அந்த அளவிற்கு ஒப்புக் கொண்டுள்ளது இந்த முறை அவருக்கு 50 கலர் T க்களை அல்ல ஆனால் 100 வண்ணங்கள் டி கள் ஒரு மாதத்திற்கு என நிறுவனம் அதிகரித்தது இதனால் ஒரு சிக்கல் வருகிறது 50 கலர் டிவிகளை சந்தையில் திறம்பட விற்பனை செய்யும் திறன் அவருக்கு உள்ளது ஆனால் மீண்டும் அதே 45 நாட்களில் 100 கலர் டிவிகளை விற்பனை செய்வதில் சிக்கல் இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் அவர் சில்லறை விற்பனையாளரின் விநியோகஸ்தரை விரும்பவில்லை அனைத்து வாடிக்கையாளர்களும் இயல்புநிலைக்கு வர விரும்பவில்லை அவர் சரியான தேதியில் பணம் செலுத்த விரும்புகிறார் ஆனால் அவர் சந்தையில் 100 T செட்களையும் விற்க முடியாவிட்டால் அவருக்கு சொந்த ஆதாரங்கள் இல்லை என்றாலும் அவர் சாம்சங்கிற்கு பணம் செலுத்த விரும்புகிறார் என்றால் அந்த விஷயத்தில் இயல்புநிலை என்ற நிலைமையில் என்ன நடக்கும் சேனல் இயல்புநிலைக்கு வர விரும்பவில்லை என்ற போதிலும் நிறுவனங்கள் அவரது நிதி மற்றும் லிக்விடிடி ன் பெரும்பகுதி சில்லறை விற்பனையாளரால் பராமரிக்கப்படவில்லை மேலும் அவர் நிறுவனத்திற்கு பணம் திருப்பிச் செலுத்த தவறிவிட்டார் எனவே மீதமுள்ள 50 T க்கான கட்டணம் தடுக்கப்பட்டதால் 50 டிவிகளுக்கான கட்டணத்தை நிறுவனம் சரியான தேதியில் பெற்றது எனவே நாம் முதலில் வரம்புகளை முடிவு செய்ய வேண்டும் முதலில் வாடிக்கையாளரின் அனைத்து வகையான நிதி மற்றும் பணப்புழக்க தகவல்களை கணக்கில்கொள்ள வேண்டும் வரம்பைத் தீர்மானியுங்கள் அந்த வரம்பு கொடுக்கப்பட்ட ஆர்டர் அளவிற்கு இருக்க வேண்டும் அதனால் ஆபத்து நிலை கணக்கிடப்படுகிறது ஆனால் வாங்குபவரிடமிருந்து ஆர்டர் அளவு அதிகரிக்கிறது மற்றும் அந்த மட்டத்தில் உள்ள கோரிக்கையை நிறுவனம் ஏற்றுக்கொள்வதால் அந்த நிலைக்கு கூடுதல் ஆபத்தை எடுத்துக்கொள்கிறது எனவே மீண்டும் ஒரு புதிய வரம்பை உருவாக்க வேண்டும் எனவே 50 கலர் டிவி ஆம் நாம் நன்றாக இருக்கிறோம் ஆனால் 100 கலர் டிவிகளுக்கு உங்கள் பணப்புழக்க நிலையை மேம்படுத்த வேண்டும் உங்கள் தற்போதைய விகிதம் 1 3 ஆக இயங்காது நீங்கள் தற்போதைய விகிதத்தை 1 5ஆக வைத்திருக்க வேண்டும் அல்லது நாம் வளங்களை போடுங்க பெருக்க வேண்டும் அல்லது உங்கள் பண நிலை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் பணம் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய செக்யூரிட்டிஸ் வைத்திருக்கிறீர்கள் ஆர்டர் அளவை உயர்த்துவதற்கான ஆபத்து கடன் வரம்பு அல்லது ஆர்டர் அளவிற்கான அதிகரிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய லிக்விடிடி என்று நாம் தீர்மானிக்கிறோம் அந்த ஸ்கோர்க்கு முன்னர் எழுதப்பட்ட கடன் கொள்கையை எளிதாக்குவதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும் இப்போது நாம் அடுத்த பகுதிக்குச் செல்கிறோம் அந்த பகுதி ரிஸீவபல் ஒன்று கிரெடிட் பீரியட் இதன் பொருள் என்ன நான் உங்களுடன் கலந்துரையாடுவேன் ஆனால் இரண்டு முக்கியமான சொற்கள் ஒன்று கிரெடிட் டர்ம் சந்தையில் சாதாரண நிலைப்பாட்டில் உள்ள வாடிக்கையாளருக்கு அல்லது உற்பத்தியாளருக்கு சந்தையில் சிறந்த செயல்திறன் கொண்ட நிறுவனங்கள உதாரணத்திற்கு பன்னாட்டு நிறுவனங்களான சாம்சங் சோனி மற்றும் எல்ஜி அவர்கள் சந்தையில் சிறந்த செயல்திறன் கொண்டவர்கள் அவர்கள் கிரெடிட் பீரியட் 30 நாட்கள் நீங்கள் எங்களுடன் வியாபாரம் செய்ய விரும்பினால் நீங்கள் 30 நாட்களுக்குள் சந்தையில் பொருட்களை விற்க வேண்டும் அதிகபட்சம் 30 நாட்கள் என்பது ஒன்றும் இல்லை 30 நாட்களுக்குப் பிறகு இந்த நிறுவனங்கள் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தோ அல்லது மொத்தமாக வாங்குபவர்களிடமிருந்தோ பாதுகாப்பாக இருக்கின்றன அவர்கள் நிறுவனத்திற்கு முன்கூட்டியே வரி செலுத்துமாறு கேட்பார்கள் மற்றும் கடன் காலம் 30 ஆகவும் இருக்கும் நிறுவனம் 100 கலர் T க்களை ஒரு சில்லறை விற்பனையாளரிடம் 30 நாட்களுக்கு வழங்கியுள்ளது அவர் விற்பனை செய்கிறார் அல்லது செய்யவில்லை ஆனால் 30 ஆவது நாளில் அவர் தனது காசோலை வங்கியில் செலுத்த வேண்டும் அவர்கள் அவருடைய கணக்கில் இருந்து எடுத்துக் கொள்வார்கள் இரண்டாவது விருப்பம் நார்மல் கிரெடிட் பீரியட் வழங்க முடியும் ஆனால் அவ்வாறான நிலையில் நீங்கள் 10 வது நாளில் எங்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் எனவே இதன் பொருள் நாங்கள் உங்கள் கடன் காலத்தை குறைப்போம் ஆனால் நாங்கள் உங்களுக்கு 2 தள்ளுபடி தருவோம் மற்றும் வணிக மொழியில் இந்த தள்ளுபடி தான் பணவரவு ஆகும் எனவே பல சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் பல முறை அவர்கள் அதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் குறைந்த பட்ச கடன் காலத்தில் சந்தையில் தயாரிப்பு தள்ள முடியும் அல்லது என்னால் விற்க முடிந்தால் என்று விற்பனையின் மீதான எனது வருவாயை அல்லது முதலீட்டின் மீதான வருமானத்தை என்னால் அதிகரிக்க முடியும் மேலும் 30 நாட்களுக்குள் அல்ல 10 நாட்களுக்குள் 2 பணம் தள்ளுபடி பெறுகிறேன் அதாவது நான் நிறுவனத்திற்கு 10 ரூபாய் செலுத்த வேண்டுமென்றால் நான் எட்டு ரூபாய் மட்டும் செலுத்தி 2 ரூபாய் நேரடியாக என் பாக்கெட்க்கு வரும் ஆகையால் யாரும் அதை அனுபவிக்காமல் விடமாட்டார்கள் எனவே இது மிக முக்கியமான டேம்ஸ் 30 நாட்கள் ஆனால் நீங்கள் 10 நாட்களுக்குள் பணம் செலுத்தினால் உங்களுக்கு 2 தள்ளுபடி 10 நாட்களுக்குள் 210 2 தள்ளுபடி வழங்கப்படும் ஆனால் அந்த தள்ளுபடியை நீங்கள் அனுபவிக்க முடியாவிட்டால் உங்களிடம் தள்ளுபடி இல்லையென்றால் 30 வது நாளில் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவே எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டிய இரண்டு முக்கியமான கடன் விதிமுறைகள் இவை பிறகு நாம் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஒரு முக்கியபகுதியாகும் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் என்னவென்றால் அவர் வங்கியில் இருந்து கடன் வாங்குவதாகக் கூறுகிறார் அவர் வங்கிக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை செலுத்துகிறார் ஆனால் அவர் சப்ளையரிடமிருந்து கடன் வாங்கும்போது அல்லது உற்பத்தி செய்யும் போது அவர் சப்ளையர்களுக்கு அதிக வட்டி விகிதத்தை செலுத்துகிறார் எனவே அவர் வங்கியில் கடன் வாங்கி சப்ளையருக்கு அல்லது உற்பத்தியாளருக்கு பணத்தை செலுத்தி விட்டு கடன் காலத்தை மட்டும் அனுபவிப்பது நல்லது ஏனென்றால் உற்பத்தியாளரால் மற்றும் சப்ளையர் வசூலிக்கும் வட்டி விகிதத்தை விட வங்கி வட்டி குறைவாக இருக்கும் இது வாங்குபவரின் பார்வையில் இருந்து வருகிறது ஆனால் உற்பத்தியாளருக்கும் இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அவர்கள் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஐ மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும் விற்பனையாளருக்கான ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் இல் முதலீடு செய்யலாம் இந்த அளவு CC வரம்பை நீங்கள் கடன் விற்பனையில் முதலீடு செய்யலாம் இந்த அளவு நீங்கள் பணமாகப் பயன்படுத்தலாம் இந்த அளவு நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்துவதற்கு பயன்படுத்தலாம் எனவே இங்கு ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் அது வங்கி அல்லது சொந்த முதல் எதுவாயினும் உற்பத்தியாளர் முதலில் ரொக்கத்திற்கு விற்பனை செய்வார் மீதம் உள்ளதைக் கொண்டு சந்தையை விரிவு விரிவுபடுத்துதல் உற்பத்தி பிறகு கடன் விற்பனை மற்றும் எனக்குத் தெரியும் அதாவது நான் கடன் விற்பனை செய்கிறேன் என்றால் நான் வட்டி காரணிகளைக் கடன் விற்பனையில் ஏற்றுவேன் இப்போது அவர் எவ்வளவு அந்த வட்டி காரணியை சாதாரணமாக விற்பனையில் ஏற்ற முடியும் என்பதற்கு சந்தையில் ஒரு நிலையான சதவீதம் பல்வேறு நிலையான விகிதங்கள் உள்ளது எடுத்துக்காட்டாக சாதாரண லோடிங் ஃபேக்டர் ஆகும் ஆண்டுதோறும் அது 24 ஆகும் இல்லையெனில் அவரது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் மீதான விற்பனையின் பெரும்பகுதி 24 எனவே நான் 24 உடன் ஏற்றுவேன் ஆனால் நீங்கள் என்னிடம் அதிக விற்பனையைப் பெற விரும்பினால் நீங்கள் ஆண்டுக்கு 30 என்ற விகிதத்தில் வட்டிக்கு செலுத்த வேண்டும் அந்த வழக்கில் அது மாதத்திற்கு 2 5 ஆக அதிகரிக்கும் எனவே இப்போது வாங்குபவர் ஆண்டுக்கு 30 வட்டி விகிதத்தை அல்லது மாதத்திற்கு 2 5 செலுத்தத் தயாராக இருந்தால் அவர் அந்த அளவைத் தாண்டி கடனை நீட்டிப்பார் இல்லையெனில் அவர் கடனை கட்டுப்படுத்துவார் ஏனெனில் அவர் முதலீடு செய்வதன் மூலம் சம்பாதிக்கிறார் மற்ற வருவாய்களில் உபரி நிதிகள் 30 கடன் விற்பனையில் முதலீடு செய்வது 24 ஆகும் ஆனால் அவர் கடன் விற்பனையிலும் முதலீடு செய்ய வேண்டும் ஏனெனில் சந்தை பண விற்பனையிலும் கடன் விற்பனையிலும் செயல்பட வேண்டும் எனவே அது நல்லது ஆனால் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் என்பது ஒரு முக்கிய அங்கமாகும் மேலும் நிதியை வேறொரு இடத்தில் முதலீடு செய்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் இருந்தால் குறைந்த பட்ச கடன் விற்பனையை விற்ற பிறகு அல்லது கடனில் விற்ற பிறகு நாம் அதற்கு செல்லவேண்டும் என்பதை இங்கே காண்கிறோம் ஆனால் அது இல்லாவிட்டால் பின்னர் எங்கள் கடன் விதிமுறைகள் கொஞ்சம் மென்மையாக இருக்கக்கூடும் அல்லது நாம் தளர்வான கடன் கொள்கையை அல்லது சாத்தியமான சில நிதானமான கடன் கொள்கையை நாம் வைத்திருக்க சொல்ல வேண்டும் ஆனால் கடனாளர்களுக்கு விற்பனை செய்வதற்கான ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் கணக்கை எது மதிப்பிடுகிறது உற்பத்தியின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் அல்லது நிறுவனங்கள் வைத்திருக்கும் இலாபம் இப்போது நான் ஒரு உற்பத்தியாளராக முதலீடு செய்யக்கூடாது என்று பொருள் நான் உற்பத்தி செலவை மட்டுமே முதலீடு செய்கிறேன் உற்பத்திச் செலவு பொருள் அடிப்படையில் உழைப்பின் அடிப்படையில் மற்ற ஓவர்ஹிட்ஸ் அடிப்படையில் வருகிறது எனவே இவை நேரடி மற்றும் மறைமுக மேல்நிலைகளாக இருக்கலாம் இது நான் செய்த முதலீடு எடுத்துக்காட்டாக சாம்சங் என்ற ஒரு தயாரிப்பு சந்தையில் 20000 க்கு விற்கப்படும் அதன் உற்பத்தி செலவு 15000 ஆகும் எனவே இதன் பொருள் அந்த கலர் T யை சந்தையில் விற்கும்போது அவர் முதலீடு செய்கிறார் அல்லது சந்தையில் கடனுக்கு விடுகிறார் அவர் முதலீடு செய்தது 15000 20000 அல்ல அவர் பெற வேண்டிய மதிப்புகளை அவர் மதிப்பிட வேண்டுமா 20000 அல்லது 15000 ஏனென்றால் செலவு 15000 மற்றும் விற்பனை விலை 20000 20000 விற்பனை விலை 5000 இலாபத்தை உள்ளடக்கியது இப்போது இந்த இலாபத்தில் அவர் முதலீடு செய்யவில்லை கடன் விற்பனையில் முதலீடு செய்யப்பட்ட நிதிகளின் விலையை கணக்கிடும்போது அவர் அதைப் பற்றி சிந்திக்க வேண்டுமா இப்போது அதை விரிவாக விவாதிப்போம் இங்கே ஒரு தர்க்கம் என்னவென்றால் நாம் ஒரு தயாரிப்பு மற்றும் தயாரிப்பு சந்தையில் செல்லும் போது அதை பணமாக விற்கிறோம் இந்த தயாரிப்பு பணமாக மாற்றப்படுகிறது மற்றும் இயக்க சுழற்சி இங்கே முடிந்தது ஆனால் நாம் தயாரிப்பைத் தயாரிக்கும்போது சந்தைக்கு ரொக்கமாக எடுத்துச் செல்ல முடியாது அது சந்தைக்குச் செல்ல வேண்டுமானால் அது கடனில் விற்க வேண்டும் இல்லையெனில் அதை கிடங்கில் வைக்க வேண்டியிருக்கும் எனவே உங்களிடம் இது ஒரு சரக்குகளாக இருக்கும் அல்லது கடன் விற்பனைக்கான மற்றொரு தற்போதைய சொத்தாக உங்களிடம் இருக்கும் ஆனால் பணமாக மாற்ற முடியாது சரியா எனவே இதை பணமாக மாற்ற முடியா விட்டால் ஒன்று கிடங்கில் சரக்குகளாக இருக்கும் அல்லது ரிஸீவபல்ஸ் கணக்கில் இருக்கும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் இங்கே பணத்தைப் பெறவில்லை இங்கேயும் நீங்கள் பணத்தைப் பெறவில்லை ஒரு நடப்பு சொத்தை மற்றொரு நடப்பு சொத்துகளாக மாற்றப்பட்டுள்ளது நிச்சயமாக பணமாக அல்ல எனவே இங்கே முதலில் நாம் சரக்குகளைப் பற்றி பேசுகிறோம் நீங்கள் அதை சரக்குகளாக வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த சரக்குகளை சந்தையில் விநியோகிக்கும் சேனலுக்கு விநியோகஸ்தர் மொத்த விற்பனையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளருக்கு அனுப்புகிறோம் மீண்டும் அவர் எங்களுக்கு பணத்தை திருப்பித் தரவில்லை எனவே சந்தையில் விற்கப்படாவிட்டால் அவர் தயாரிப்புகளையும் வைத்திருப்பார் எனவே அந்த சரக்குகளை சேனல்களின் இடத்திற்கு மாற்றுவோம் அது மீண்டும் சரக்கு ஆகும் ஆனால் அது புத்தகங்களிலிருந்து மாற்றப்பட்டுள்ளது அதாவது உற்பத்தியாளரின் இடத்திலிருந்து புத்தகங்களுக்கு மற்றும் விநியோக சேனலின் இடத்திற்கு மாற்றப்பட்டது ஆனால் அது இன்னும் பணமாக மாற்றப்படவில்லை ரிஸீவபல்ஸ் களை விலைக்கு மதிப்பிட வேண்டும் என்று கூறும் நபர்களை அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஏனெனில் சரக்குகள் விற்பனை விலைக்கு மதிப்பிடப்பட்டுள்ளது நம்மிடம் கணக்குகள் மதிப்பை மாற்ற வேண்டி இருப்பதால் நம்மிடம் நிலையான விதி சரக்குகளின் மாற்றப்பட்ட வடிவமாகும் அதை நீங்கள் சேனல் கிடங்கிற்கு அனுப்பவில்லை என்றால் அதை ஒரு உற்பத்தியாளராக உங்கள் சொந்த கிடங்கில் வைத்திருக்க வேண்டும் எனவே அது சரக்கு என அழைக்கப்பட்டிருக்கும் எனவே அது கணக்குகளின் பட்டியலில் இருந்து ரிஸீவபல்ஸ் உள்ளது என்று எடுத்துக்காட்டாக அவர் பணத்திற்கு விற்பனை செய்து இருந்தால் நீங்கள் முழுத் தொகையையும் உணர்ந்திருப்பீர்கள் மேலும் 20000 உற்பத்தியாளர் சாம்சங்கிற்கு வந்திருக்கும் பின்னர் அவர்கள் அந்த கலர் டிவியின் பிற எண்ணிக்கையைத் தயாரிப்பதற்காக மறு முதலீடு செய்திருக்கலாம் எனவே இது விற்பனை விலையில் மதிப்பிடப்பட வேண்டும் சிலநேரங்களில் RBIயும் இந்த நிபந்தனையைக் கொண்டிருந்தது மேலும் வங்கிகளுக்கு இது வழிகாட்டுதலாக இருந்தது நீங்கள் கடன் விற்பனையை ஆதரிப்பதற்காக உழைக்கும் மூலதன நிதியை வழங்கும்போது அல்லது உற்பத்தியாளர் ரிஸீவபல்ஸ் கணக்குகள் விற்பனையாளருக்கு வங்கிகளில் அதிக வரவுகளைக் காண உதவும் விலையில் அல்லாமல் விற்பனை விலையில் மதிப்பிடப்பட வேண்டும் ரிஸீவபல்ஸ் கணக்குகளை செலவு விலையில் அல்லாமல் விற்பனை விலையில் மதிப்பீடுகளை வங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது RBI இன் வழிகாட்டுதல்களோ ஆகும் ஆனால் சமீபத்தில் RBI இதை வங்கிகளுக்கு கொடுத்த வழிகாட்டுதலே ஆகும் இப்பொழுது இதை வங்கிகள் இடமே விட்டுவிட்டது அதாவது அவர்கள் விற்பனை விலையோ அல்லது செலவு விலையோ அது வாங்குபவர் மற்றும் விற்பவர் உற்பத்தியாளர் மற்றும் வங்கிக்கு கிடையிலானது ஆனால் இரண்டு ஸ்கூல் ஆப் தாட் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக அவர் தயாரிப்பை பணத்தில் விற்றால் உடனடியாக பணத்தை திரும்பப் பெறுவோம் அது செலவு மற்றும் இலாபம் மற்றும் மொத்தவிற்பனை வருமானம் முதலீடு செய்யக்கூடியது அடுத்த உற்பத்தியில் நாம் இருப்போம் மீண்டும் அதிக உற்பத்தி மற்றும் மீண்டும் புதிய ரிஸீவபல்ஸ் கணக்குகள் அல்லது நிறுவனத்திற்கு வெளியே எங்காவது இருப்போம் அது நமக்கு போதுமான அல்லது கைநிறைய வருமானத்தை அளிக்கும் எனவே அவர்கள் அதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் ஆனால் இந்த கடன் விற்பனையை நிதிச் செலவு மற்றும் கையாளுதல் செலவு உள்ளிட்டவற்றைச் செய்வதற்கான எனது மொத்த செலவு மற்றும் செலவு விலையில் நான் அதை மதிப்பிட்டால் அந்த அதிகரிப்புகளின் நீட்டிக்கப்பட்ட கடனில் நீங்கள் எவ்வளவு கடன் விற்பனையில் திரும்பப் பெறுகிறீர்கள் கடன் விற்பனை என்பது கடன் விற்பனையில் எவ்வளவு வருமானம் என்று பொருள் செலவு விலையில் முதலீட்டைக் கருத்தில் கொள்ளும்போது எனது செலவு என்னமற்றும் முதலீட்டை கருத்தில் கொள்ளும் போது மொத்த செலவு பிளஸ் இலாபம் அவர் அந்த உற்பத்தி செலவுகளின் விலையாக ஒப்பிட வேண்டும் மொத்த விற்பனை விலை மட்டத்தில் முதலீட்டு செலவு உற்பத்தி மட்டத்தில் உற்பத்தி செலவு மற்றும் பின்னர் கிடைக்கும் கடன் விற்பனையின் வருவாயுடன் அவர் ஒப்பிட வேண்டும் இரண்டு நிகழ்வுகளிலும் விற்பனையின் வருவாய் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் மொத்த முதலீட்டு செலவை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் செலவுகளை மதிப்பிடுகிறீர்களா என்பதை தீர்மானிக்க எந்த பிரச்சனையும் இல்லை விற்பனை விலையை எப்போதும் மதிப்பிடுகிறீர்களா என்பது எப்போதும் இலாபகரமான கருத்தாகும் ஏனெனில் செல்லிங் பிரைஸ் இல் முதலீட்டின் மதிப்பை கணக்கிட்டால் செலவு அதிகரிக்கும் விற்பனையின் வருமானம் மாறாது எனவே இது ஒரு எதிர்மறையான முன்மொழிவாக மாறும் முதலீடு என்ன ஆகும் நடைமுறையில் சந்தையில் என்ன நடக்கிறது என்பதைப் பொறுத்து மேலும் வெவ்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டும் மற்றும் கடன் கொள்கையை தளர்த்த வேண்டுமா கடன் விற்பனை சூழ்நிலையை நீட்டிக்க வேண்டுமா அல்லது சந்தையின் நிலைமையை அது சார்ந்து இருக்காது இப்போது அந்த மாதிரியான முடிவை எவ்வாறு எடுப்பது மற்றும் முதலீட்டு செலவை விற்பனையின் வருவாய் மற்றும் வேறு சில முக்கிய தொடர்புடைய சிக்கல்களுடன் ஒப்பிடுவது எப்படி என்பதை நான் உங்களுடன் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு அல்லது சிறிய சூழ்நிலையுடன் விவாதிப்பேன் அடுத்த வகுப்பில் இந்த தகவல்களைப் பெறுவோம் மிகவும் நன்றி